பீரியாடிக் டிராக் டெல்டா பங்ஷன் மற்றும் எனர்ஜி பேன்ட்ஸ் கொண்ட க்ரோனிங் பென்னி மாதிரி முந்தைய விரிவுரையில் நான் க்ரோனிக் பென்னி மாதிரியை அறிமுகப்படுத்தினேன் அங்கு நாம் இங்கே காட்டப்பட்டுள்ள வடிவமாக இருக்கக்கூடிய போடன்சியல் ஆற்றல் ஐ எடுத்துள்ளோம் அங்கு போடன்சியல்லின் ஆற்றல் உயரம் அல்லது சில V மேலும் அதன் ஒரு பகுதியின் அகலம் a மற்றும் மற்ற பகுதி b வேவ் பங்ஷன்னிற்கான அலை செயல்பாடு ஒரு சமன்பாட்டை நாங்கள் பெற்றுள்ளோம் மேலும் நீங்கள் தீர்வு பொருள் ஐ எடுத்துக் கொண்டால் அது உங்களுக்கு ஆற்றலுக்கு எதிராக k இன் வரைபடத்தை கொடுக்கும் என்பதைக் காட்டியது இப்போது அந்த பேன்ட்ஸ் பட்டைகள் எவ்வாறு உருவாகின்றன ஏன் பேன்ட்ஸ் பட்டைகள் இருக்க வேண்டும் என்பதை KP மாதிரியின் எளிமைப்படுத்தப்பட்ட பதிப்பில் காணலாம் இது க்ரோனிக் பென்னி மாதிரி என்றும் அழைக்கப்படுகிறது நான் இதில் ஒரு தீவிரத்தை எடுக்கப் போகிறேன் என் போடன்சியல் ஆற்றல் உண்மையில் ஒவ்வொரு கட்டத்திலும் டெல்டா பங்ஷன்களைக் செயல்பாடு கொண்டுள்ளது என்று கூறுகிறேன் எனவே நாம் ஒரு அர்த்தத்தில் செய்திருப்பது இந்த பேரியர்களை தடை எல்லையற்ற உயரமாகக் கொண்டு அவற்றை பூஜ்ஜிய தடிமன் கொண்டதாக ஆக்குகிறது மேலும் இந்த தூரம் a மற்றும் போடன்சியல் ஆற்றல் Vδx a ஆக வழங்கப்பட உள்ளது இங்கே Vδx 2a என்பது Vδ மற்றும் பல எனவே இப்போது போடன்சியல் ஆற்றல் V mVδ என வழங்கப்படுகிறது மேலும் நீங்கள் காணலாம் இது a பீரியட் கால இடைவெளி அளவுடன் இது பீரியாடிக் குறிப்பிட்ட கால இடைவெளி ஆக உள்ளதை காணலாம் இதை நாங்கள் இந்த போடன்சியல்க்கான ஆற்றல் k க்கு எதிரான எனர்ஜிஆற்றல் ஐ தீர்மானிக்க பயன்படுத்தினோம் எனவே மீண்டும் நான் அதை உருவாக்குகிறேன் இது ஒரு போடன்சியல் ஆற்றல் இது x0 xa x2a மற்றும் பலவற்றில் உள்ளது என்று சொல்லலாம் மீண்டும் எனர்ஜி ஐஆற்றல் தீர்மானிப்பதற்கான எங்கள் செயல் திட்டம் என்னவென்றால் k தேவையான பவுண்டரி கண்டிஷன்களையும் எல்லை நிபந்தனை ப்ளோச்சின் தேற்றத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டும் அது Ek மற்றும் k இடையேயான வரைபடத்திற்கு வழிவகுக்கும் எனவே x மற்றும் 0 க்கு இடையில் உள்ள ரீஜியன் ல் ஒரு வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு 22md2 dx2Eψ இந்த சமன்பாட்டின் மூலம் வழங்கப்படுகிறது ஏனெனில் V என்பது 0 ஆகும் எனவே இங்கே ψ என்பது ஒரு குணகம் ஆகும் இது AeiαxBe iαx என்பதை தவிர வேறில்லை எனவே இது இந்த ரீஜியன் ல் இதுபோன்று வழங்கப்படுகிறது நம்பர் 1 இப்போது ஒரு டெல்டா செயல்பாட்டிற்கு பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிபந்தனை அப்படி இருக்கிறது எனவே அது இப்படித்தான் இருக்க போகிறது என்பது x இல் a க்கு சமம் என்பது இது தொடர்ச்சியானது மேலும் என்பது x இல் a க்கு சமம் என்பது டெல்டா பங்ஷன் போடன்சியல் ஆற்றல் காரணமாக இந்த விஷயத்தில் தொடர்ச்சியற்றதாக போகிறது அது எவ்வளவு தொடர்ச்சியற்றதாக இருக்க போகிறது என்பதை நாம் செய்வோம் எனவே என்னிடம் இந்த ஷ்ரோடிங்கரின் சமன்பாடு 22md2 dx2mVδx maEψ உள்ளது நான் இதை xa ϵ முதல் xaϵ வரை இன்டகரல் ஒருங்கிணைக்கிறேன் செய்கிறேன் அதாவது இந்த டெல்டா பங்ஷன் க்கு இடையில் நான் இதை இன்டகரல் ஒருங்கிணைக்கிறேன் செய்கிறேன் மேலும் இதை நான் திரையின் மேற்புறத்தில் காண்பிக்கிறேன் நான் இந்த டெல்டா பங்ஷன் க்கு இடையில் இன்டகரல் ஒருங்கிணைக்கிறேன் செய்கிறேன் நான் எல்லா இடங்களிலும் இன்டகரல் ஒருங்கிணைக்கிறேன் செய்கிறேன் இது இங்கே எனவே எனக்கு என்ன கிடைக்கும் நான் இதை பெறுகிறேன் நான் அதை மீண்டும் காண்பிக்கிறேன் நான் இங்கே இந்த டெல்டா பங்ஷன் ஐ x a இல் இன்டகரல் ஒருங்கிணைக்கிறேன் செய்கிறேன் எனவே எனக்கு 22ma a Vψa0 என கிடைக்கிறது டெல்டா பங்ஷன் போடன்சியல் ஐ ஆற்றல் செய்யும்போது இதை நாங்கள் பலமுறை செய்துள்ளோம் எனவே இங்குள்ள விவரங்களில் நான் இதைச் செய்யவில்லை நான் எப்போது வேண்டுமானாலும் திரும்பிச் சென்று அதை சரிபார்க்க முடியும் ஆகையால் நான் என்பது a இல் கழித்தல் என்பது a இல் 2mV2 க்கு சமம் என பெறுகிறேன் இது பவுண்டரி கண்டிஷன்யின் எல்லை நிபந்தனை எனது மற்றுமொரு சமன்பாடு என்னிடம் ψ a என்பது eikaψ0 க்கு சமமாக இருக்கும் இதை நான் மீண்டும் ஒரு படம் மூலம் காண்பிக்கிறேன் எனவே இந்த டெல்டா பங்ஷன் களைப் போன்ற இந்த போடன்சியல் ஆற்றல் என்னிடம் உள்ளது என்னிடம் வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு உள்ளது இதை x 0 x a மற்றும் பல என்று சொல்லலாம் இங்கே உள்ள இந்த வேவ் பங்ஷன் ஐ அலை செயல்பாடு நான் இந்த சிவப்பு புள்ளி மூலம் காண்பிப்பேன் நான் மற்ற சிவப்பு புள்ளியில் வேவ் பங்ஷன் ஐ அலை செயல்பாடு எடுத்துக் கொண்டால் அது ஒரு ரிலேஷன்ஷிப்உறவு மூலம் மொழிபெயர்க்கப்பட்டால் அதுதான் இங்கே உள்ளது எனவே எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்ப்போம் என்னிடம் டெல்டா பங்ஷன்களின் சேர்க்கைகள் x 0 x a x 2 a மற்றும் பல உள்ளன இந்த வேவ்அலை இந்த பகுதியை x மற்றும் 0 க்கு இடையில் சமப்படுத்துகிறது x என்பது 0 மற்றும் a க்கு இடையில் xAeiαxBe iαx ஆக வழங்கப்படுகிறது α என்பது 2mE2 என்பதாகும் இங்கே E என்பது 0 ஐ விட அதிகமாக இருப்பதைக் கவனியுங்கள் பின்னர் நான் டெல்டா பங்ஷன்களின் வலதுபுறத்தில் xa ஐ வைத்திருக்கிறேன் நான் அதை இந்த சிவப்பு புள்ளியால் காண்பிக்கிறேன் அது eikaψ0 க்கு சமமாக இருக்கும் இது வேறொன்றும் இல்லை இது eikaAB என்பதாகும் இப்போது இந்த வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு தொடர்ச்சியாக இருப்பதில் இருந்து இது ப்ளோச்சின் தேற்றத்தால்நான் இதை ப்ளாச்சின் தேற்றத்தால் என்று எழுதுகிறேன் X a இல் உள்ள பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிபந்தனை எனக்கு ψa என்பது ψ க்கு சமம் என்றும் இது AeiαaBe iαa ஆக இருக்கும் என்றும் சொல்கிறது ஆகையால் பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிபந்தனை மற்றும் ப்ளொச்சின் தேற்றம் இரண்டிலிருந்தும் இது எனக்கு AeiαaBe iαa என குறித்துக்காட்டும் இங்கிருந்து ஒரு அம்புக்குறியை உருவாக்குகிறேன் இந்தxa என்பது eikaAeikaB க்கு சமம் ஆகையால் நான் இப்போது A மற்றும் B க்கு வைத்திருக்கும் சமன்பாடு eiαa eikaA e iαa e ikaB0 இது எனது சமன்பாடு எண் 1 ஆகும் இன்னும் என்னிடம் பெறுவதற்கு ஒரு சமன்பாடு உள்ளது ஏனெனில் இங்கே இரண்டு குணகங்கள் உள்ளன அதுஇன் டிஸ்கன்டினியுட்டி லிருந்து வருகிறது எனவே நான் ஏற்கனவே கூறியுள்ளேன் a ψ இது 2mV2ψ க்கு சமமாக இருக்கும் என்று இப்போது a a என்பது eika 0 க்கு சமமாக இருக்கும் இது ப்ளோச்சின் தேற்றத்தால் நமக்கு கிடைக்கிறது எனவே இது எனக்கு eikaiαஐ தருகிறது மறுபுறம் ψஎன்பது iαAeiαa Be iαa க்கு சமமாக இருக்கும் எனவே இந்த இரண்டையும் இங்கே சமன்பாட்டில் மாற்றவும் இதிலிருந்த நான் eiαaA e iαaB2mV2iαψஎன்ற சமன்பாட்டை பெறலாம் மேலும்a ஐ முந்தைய ஸ்லைடில் நாம் ஏற்கனவே பெற்றுள்ளோம் அது வேறுஒன்றும் இல்லை ஆனால் 2mV2iα க்கு சமம் a இல் மற்றும் a இல் என்பதும் ஒன்றுதான் எனவே இதை நான் eikaAB என்று எழுதலாம் டெர்ம்ஸ் ஐ இங்கிருந்து அங்கு கொண்டு வாருங்கள் இப்போது நீங்கள் இரண்டாவது சமன்பாட்டைப் பெறுவீர்கள் இங்கே சில குணகங்களுடன் A பிளஸ் இங்கே சில குணகங்கள் B 0 இது இரண்டாவது சமன்பாடு நீங்கள் அவற்றைச் செய்யக்கூடிய விவரங்களை நான் உருவாக்கவில்லை எனவே மீண்டும் நான் A மற்றும் B க்கு இரண்டு சமன்பாடுகளைப் பெறுகிறேன் என்னிடம் சில குணகங்கள் a பிளஸ் வேறு சில குணகங்கள் B என்பது 0 க்கு சமம் என உள்ளது இது எனது சமன்பாடு 1 வேறு சில குணகங்கள் A மற்றும் வேறு சில குணகங்கள் B என்பது 0 க்கு சமம் இது எனது சமன்பாடு 2 இந்த குணகங்கள் k a V k a V k a மற்றும் v ஆகியவற்றின் அடிப்படையில் உள்ளன மீண்டும் இந்த தீர்வு இருப்பதற்க்காக குணகங்களின் டிடர்மீனட் மறைந்துவிட வேண்டும் நான் டிடர்மீனட் ஐ எழுதுவதை விட்டுவிட்டு இந்த முழு விஷயத்தையும் உங்களுக்காகச் செய்கிறேன் இதைச் செய்தபின் நமக்கு கிடைக்கும் இறுதி சமன்பாடு இது ஒரு எளிய டிடர்மீனட்ஸ் இரண்டு டூ பை டூ மேட்ரிக்ஸ் என்பது CoskaCosαamV22Sinαa இது நீங்கள் டிடர்மீனட் ஐ 0 ஆக செய்த பிறகு நமக்கு கிடைக்கும் α என்பது 2mE2 க்கு சமம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சில k கொடுக்கப்பட்ட k a க்கும் மீதமுள்ள விஷயங்கள் அறியப்படுகின்றன அதாவது சமன்பாடு திருப்தி அடையும்போது தீர்வு வழங்கப்படுகிறது நாம் பார்க்கலாம் அது எதற்கு வழிவகுக்கிறது என்று எனவே என்னிடம் உள்ள சமன்பாடு CoskaCosαamV22α Sinαa முதல் விஷயத்தில் ஒருவேளை V என்பது 0 என்றால் V என்பது 0 என்றால் பிரீ எலக்ட்ரான் வாயு போன்றது எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் விரும்புவது CoskaCosαa இதன் பொருள் α என்பது k க்கு சமம் இது 2mE2k அல்லது E ஐ குறிக்கிறது இது 2k22m க்கு சமம் இதுதான் சரியான பதில் V என்பது 0 இல்லை என்றால் என்ன செய்வது இந்த சமன்பாடுகள் எங்கு திருப்தி அடைந்தாலும் தீர்வு வழங்கப்படுகிறது ஆனால் தீர்வு எப்படி இருக்கும் என்று ஒரு யோசனை பெறுவோம் எனவே நான் αa வலது புறத்திற்கு எதிராக வரைபடத்தை வரைந்தால் இது CosαamV22α Sinαa நாம் அதை αaஎன்று வைத்திருக்க வேண்டாம் அதை என்று அப்படியே வைத்திருப்போம் எனவே நான் வலது புறமாக இந்த டேர்ம் ஐ எதிர்த்து α உடன் இந்த வரைபடத்தை வரைந்தால் இது இப்படி இருக்கும் α அதிகரிக்கும் போது ஆம்ப்ளிடுயுட் வீச்சு குறைந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் Sinα என்பது ஆல் வகுக்கப்படுகிறது இந்த புள்ளி 1 ஐ விட அதிகமாக உள்ளது மறுபுறம் Coska வின் அதிகபட்ச மதிப்பு 1 மற்றும் குறைந்தபட்ச மதிப்பு 1 இது 1 இது 1 Coska என்பது CosαamV22α Sinαa க்கு சமமாக இருப்பதால் தீர்வு இருப்பதற்கு இந்த வலது புறம் ஒன்றுக்கு மேல் இருக்கக்கூடாது எனவே தீர்வு இந்த ரீஜியன்களில் பிராந்தியத்தில் மட்டுமே இருக்கும் என்பது இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளி தீர்வுக்கும் இடையில் இருந்தால் தீர்வு என்பது இருக்கும் எனவே நான் இதை உருவாக்குகிறேன்இங்கே இதை படியுங்கள் என்பது இதற்கும் இந்த புள்ளிக்கும் இடையில் இருந்தால் தீர்வு இருக்கும் என்பது இந்த புள்ளி மற்றும் இந்த புள்ளி இடையே இருந்தால் தீர்வு இருக்கும் மற்ற எல்லா ரீஜியன் ல் பிராந்தியத்தில் தீர்வுகள் இல்லை இப்போது என்பது E உடன் தொடர்புடையது எனவே அதை இடது புறத்தில் காண்பிக்கிறேன் என்பது 2mE2 ஆகும் எனவே எனர்ஜிஆற்றல் சில ரீஜியன்களில் பிராந்தியத்தில் இருந்தால் மட்டுமே இந்த சமன்பாட்டிற்கான தீர்வை என்னால் கண்டுபிடிக்க முடியும் இல்லையெனில் இல்லை எனவே எனர்ஜிஆற்றல் இந்த பேன்ட்ஸ் யில் பட்டைகள் மட்டுமே உள்ளது அதாவது இந்த பேன்ட்ஸ் பட்டைகள் அங்கிருந்து எழுகின்றன எனவே நான் உங்களுக்குக் காட்டியிருப்பது என்னவென்றால் டெல்டா பங்ஷன் போடன்சியல்லின் ஆற்றல் இந்த தீவிர நிகழ்வை நான் எடுத்துக் கொண்டால் பேன்ட்ஸ் பட்டைகள் எழுகின்றன என்பதைக் காண்பது மிகவும் எளிதானது ப்ளாச்சின் தேற்றம் மற்றும் பவுண்டரி கண்டிஷன்கள் எல்லை நிபந்தனை அனைத்தும் சில பகுதி எனர்ஜி களுக்கு ஆற்றல் மட்டுமே திருப்தி அளிக்கின்றன இல்லையெனில் அவை இல்லை எனவே பேன்ட்ஸ் பட்டைகள் ஏன் உள்ளன என்பதை இது உடனடியாக உங்களுக்குக் கூறுகிறது இப்போது நான் வரைபடத்தை வரைய வேண்டியிருந்தால் மீண்டும் இது 1 மற்றும் 1 ஆகும் எனவே இந்த பகுதிகள் மட்டுமே எனக்கு அனுமதிக்கப்பட்ட எனர்ஜி ஐ ஆற்றல் அளிக்கின்றன இப்போது நான் k க்கு எதிராக எனர்ஜி ஐ ஆற்றல் வரைய திட்டமிட வேண்டும் மற்றும் எனர்ஜி ஐ ஆற்றல் ஸ்கேன் செய்வதன் மூலம் நீங்கள் செய்ய முடியும் என்றால் ஒரு குறிப்பிட்ட k க்கு மீண்டும் நான் என்னை k ஐ a முதல் a வரைக்கு இடையில் கட்டுப்படுத்த முடியும் என்பதைக் காணலாம் நீங்கள் இது போன்ற எனர்ஜி ஆற்றல் மதிப்புகளைப் பெறுவீர்கள் இது செங்குத்தாக உள்ளது மற்றும் பல இந்த பேன்ட்பட்டை ஒவ்வொன்றும் இங்கே துண்டாக்கப்பட்ட பகுதிக்கு ஒத்திருக்கிறது எனவே இந்த 1 மற்றும் பிளஸ் 1 ஐ எங்கு வெட்டுகிறது என்பதைப் பொறுத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆற்றல் குறைந்தபட்சம் அல்லது அதிகபட்சமாக இருப்பதை நீங்கள் காணலாம் மேலும் இது k என்பது 0 க்கு சமம் அல்லது k என்பது a அல்லது π a க்கு சமம் என்று நீங்கள் காணலாம் நாம் அவசரமாக செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த சமன்பாட்டைப் பார்த்து V இன் வெவ்வேறு மதிப்புகளுக்கு இந்த பேன்ட்ஸ் பட்டைகள் களை வரைய செய்ய முயற்சிக்கவும் என்ன நடக்கிறது என்று பார்க்கவும் நீங்கள் என்னிடம் இப்படி கேட்கலாம் ஒருவேளை நான் k ஐ பெரிதாக எடுத்து கொண்டு K க்கு இந்த சமன்பாட்டை நான் தீர்க்க முடிந்தால் பிறகு என்ன ஆகும் என்று இது போன்ற எனர்ஜி களை ஆற்றல் நீங்கள் பெறுவீர்கள் இது அப்படியே சரியாக முதல் பிரில்லூயின் மண்டலத்தில் என்ன நடக்கிறதோ அதை மறுபடியும் செய்வது போன்றது ஆகும் இது போன்ற எனர்ஜி களை ஆற்றல் நீங்கள் பெறுவீர்கள் இந்த k ஐ உண்மையில் நீங்கள் π a மற்றும் a க்கு இடையில் கட்டுப்படுத்த முடியும் அது உண்மையில் இங்கே தேவையில்லை என்று மீண்டும் சொல்கிறது இப்போது நீங்கள் எனர்ஜி களை ஆற்றல் பற்றிய அனைத்து தகவல்களையும் இங்கேயே பெறுவீர்கள் கவனிக்கத்தக்கது என்னவென்றால் இந்த டெல்டா பங்ஷன் அல்லது பீரியாடிக் போடன்சியல்களை குறிப்பிட்ட கால இடைவெளி ஆற்றல் அறிமுகப்படுத்துவதன் மூலம் நாம் இங்கே ஒரு இடைவெளியை உருவாக்கியுள்ளோம் இது இந்த சிவப்பு நீள்வட்டத்தால் நான் காண்பிக்கிறேன் மற்றும் எனர்ஜிஆற்றல் இந்த பேன்ட்ஸ் யில் பட்டைகள் உள்ளது இது இரண்டு தாக்கங்களை கொடுக்கும் இதைப்பற்றி இரண்டு விரிவுரை க்கு பின்னர் விவாதிப்பேன் எனவே இந்த விரிவுரையை முடிக்க குரோனிக் பென்னி மாதிரியை இப்படி எளிமைப்படுத்தினோம் ஒன்று பீரியாடிக் V என்பது m மைனஸ் முடிவிலி முதல் டெல்டா பங்ஷன் போடன்சியல் ஆற்றல் களை இணைப்பதன் மூலம் கிடைப்பதற்கு சமம் இரண்டு இது வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு AeiαxBe iαx ஐக் கொடுக்கும் பின்னர் மூன்று பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிபந்தனை மற்றும் ப்ளாச்சின் தேற்றம் E க்கான சமன்பாட்டிற்கு வழிவகுத்தது அது பேன்ட்ஸ் க்கு பட்டைகள் வழிவகுத்தது